மாணவர்களை வரவேற்கிறோம் ரிஸீவபல்ஸ் மேனேஜ்மென்ட் பற்றி பேசுவோம் கிரெடிட் பாலிசி வேரீஅபல்ஸ் நாம் கடன் வழங்கும்போது அல்லது எந்தவொரு நிறுவனமும் கடன் பெறத் தொடங்க வேண்டும் அல்லது கடன் வழங்க வேண்டும் அல்லது அவர்கள் தரத்தை நிர்ணயிக்க கடனில் விற்கத் தொடங்க வேண்டும் ஸ்டாண்டர்ட் மிகவும் கண்டிப்பாக இருந்தால் பின்னர் சந்தையில் சிறந்த நல்ல பெயரைப் பெறும் வாங்குபவர்கள்தான் வருங்கால வாங்குபவர்கள் அவர்கள் மட்டுமே கடன் வழங்குவதற்காக பரிசீலிக்கப்படுவார்கள் ஆனால் நற்பெயர் மிகச் சிறப்பாக இல்லை அல்லது சந்தையில் நல்ல பெயரைப் பெறாதவர்கள் சந்தையில் நல்ல கடன் மதிப்பீட்டைப் பெறாத அவர்களுக்கு எந்தவிதமான கடனும் வழங்கப்படாது எனவே கிரெடிட் ஸ்டாண்டர்ட் ன்படி அவர்கள் பொதுவாக தங்கள் வாடிக்கையாளர்களை மூன்று பரந்த வகைகளாகப் பிரிக்கிறார்கள் ஆகையால் A வகை வாடிக்கையாளர்கள் B வகை வாடிக்கையாளர்கள் மற்றும் C வகை வாடிக்கையாளர்கள் A சிறந்த வாடிக்கையாளர்கள் B இடையில் உள்ளவர்கள் மற்றும் C என்பது கடைசி கட்டத்தில் உள்ளவர்கள் உதாரணமாக நிறுவனம் தனது தயாரிப்புகளை அதாவது சரக்குகளை ரிஸீவபல்ஸ் ஆக மாற்றுவதாக அர்த்தம் அதுவும் அந்த கடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மட்டத்தில் இருந்தால் இல்லையெனில் நிறுவனம் அதை சரக்கு மற்றும் சரக்கு குண்டான செலவைச் செய்ய விரும்புகிறது என்று அர்த்தம் ஆனால் சில நேரங்களில் நிறுவனங்கள் சரக்குகளை வைத்திருப்பது செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் காலாவதியாகும் அவர்கள் அதை கடனில் வாங்குபவருக்கு அனுப்புகிறார்கள் மற்றும் விற்பனை நிறுவனத்திற்கும் நீங்கள் வாங்கும் நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்தமாகும் மற்றும் வாங்கும் நிறுவனம் தயாரிப்பை சந்தையில் கடைசியாக மக்களுக்கு விற்கவும் விற்பனை செய்த பிறகு எங்கள் பகுதியை நிறுவனத்திற்குத் திருப்பி அனுப்பலாம் மற்றும் உங்கள் இலாபத்தை உங்களுடன் வைத்திருக்க முடியும்

எனவே கிரெடிட் ஸ்டாண்டர்ட் தாராளமயமாக்குவதாகக் கூறுகின்றன சில நேரங்களில் வாடிக்கையாளர்களில் B வகையும் அடங்கும் மேலும் C வகை வாடிக்கையாளர்களுக்கு சந்தையில் உற்பத்தியை விற்பனை செய்வதில் சிக்கல் இருந்தால் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இப்போது நான் முந்தைய வகுப்புகளில் ஒரு மாருதி நிறுவனம் பற்றி உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தால் மாருதி கியர்பாக்ஸ் தவிர மற்ற பெரும்பாலான உள்ளீடுகளைப் வேறு சப்ளையர்களிடமிருந்து பெறுகிறார்கள் எனவே மாருதி A வகை வாங்குபவர் என்று அர்த்தம் ஏனெனில் மாருதி ஒருபோதும் டிபால்ட் க்கு செல்லப்போவதில்லை எனவே அவர்கள் நீண்ட கடன் காலத்தைக் கேட்கலாம் அந்தக் காலப் பகுதியை உருவாக்கிய பின்னர் விற்பனையாளர் அல்லது சப்ளையர்கள் தங்கள் கடன் விற்பனையை வட்டி காரணி மூலம் ஏற்ற அனுமதிக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை மாருதி சுசுகி அல்லது சுசுகி இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு எந்த விற்பனை செய்யப்பட்டாலும் அவை முழுமையாகப் பாதுகாக்கப்படுகின்றன இந்தியாவில் சுசுகி நற்பெயர் அல்லது இந்தியாவில் மற்றொரு பன்னாட்டு பிரதிநிதி அவர்கள் சப்ளையர்களிடமிருந்து ஏதேனும் கடன் வாங்கினால் அவர்கள் உரிய தேதியில் செலுத்துகிறார்கள் மேலும் சொல்லப்போனால் அவர்களுக்கு வழங்கும் கடன் பாதுகாப்பானது C வகை வாடிக்கையாளர்கள் எவ்வாறு என்பதைப் பற்றி பேசினால் நான் உங்களிடம் வீடியோகான் ஒனிடா போன்ற நிறுவனங்களைப் பற்றி பேசினேன் அவை இன்றைய தேதியில் C வகையான வாங்குபவர்கள் ஆகும் அவர்கள் எந்தவிதமான பொருட்களையும் வழங்குவது அல்லது அவர்களுக்கு கடன் வழங்குவது மிகவும் ஆபத்தானது நிதிகள் இருக்கும்போது அல்லது பணப்புழக்கத்துடன் இருக்கும்போது பணம் செலுத்துவதைத் திருப்பித் தரும் என்று அவர்கள் கூறுவார்கள் எனவே அவர்கள் C வகை வாடிக்கையாளர்கள் என்று பொருள் ஏனெனில் அவர்களின் சொந்த செயல்திறன் சந்தையில் சந்தேகத்திற்குரியதாகிவிட்டது எனவே அவர்கள் கூட இறுதிப் பொருளை நுகர்வோருக்கு சில்லறை விற்பனையாளர்கள் மூலமாகவோ அல்லது விநியோக சேனல்கள் மூலமாகவோ விற்பனை செய்கிறார்கள் அல்லது தயாரிப்புகளை கடையில் வைத்திருக்கின்றன இல்லையெனில் உங்களுடைய உறவினர் மூலமாக மக்களுக்கு அதை அனுப்ப முடியும் இல்லையெனில் நீங்கள் அதை தொடர்ந்து வைத்திருக்கிறீர்கள் எனவே இதன் பொருள் என்னவென்றால் சில்லறை விற்பனையாளர் தனது அலமாரியில் அவர்கள் T அல்லது குளிர்சாதன பெட்டியை அல்லது சலவை இயந்திரத்தை வைத்திருக்க அனுமதிக்கிறார் மேலும் இந்த வகை நிறுவனங்களுக்கு உதவ அவர் தயாராக இருக்கிறார் எனவே அவர்கள் A வகை வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்பட வேண்டும் என்று பார்க்கும் நிலையில் அவர்கள் கூறவில்லை B வகை வாடிக்கையாளர்கள் அல்லது C வகை வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே பொதுவாக அனைத்தும் விற்கப்படுகின்றன எனவே சந்தையில் விற்பனையைச் செய்து விற்பனை வருமானத்தை வசூலிக்க முடிந்தால் அவர்கள் ஒனிடா வீடியோகானுக்கு பணம் செலுத்துவார்கள் இல்லையெனில் அவர்கள் அவ்வாறு செய்ய முடியாது எனவே இங்கே கிரெடிட் ஸ்டாண்டர்ட் கடுமையானதாக இருக்கலாம் அல்லது அவை தாராளமாக இருக்கலாம் அல்லது அவை சாதாரண தரங்களுக்கு இடையில் இருக்கலாம் எனவே நிறுவனத்தின் தயாரிப்பு மிகச் சிறந்ததாக இருக்கும்போது நாம் எவ்வாறு தரத்தை அமைக்க வேண்டும் நீங்கள் கார் பிரிவைப் பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் ஹோண்டா காரைப் பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் சுசுகி காரைப் பற்றி பேசுகிறீர்கள் இந்தியாவில் உள்ள எல்லா பன்னாட்டு கார் நிறுவனங்களும் சிறப்பாகச் செயல்படுகின்றன சில நிறுவனங்கள் உதாரணத்திற்கு ஃபியட் தாராளமயமாக இருக்க வேண்டும் சாம்சங் விஷயத்தில் சந்தையில் நல்ல பெயரை அனுபவிக்கும் நிறுவனம் சாம்சங் நிறுவனத்தின் விதிமுறைகள் வியாபாரம் செய்ய விநியோகஸ்தர்களை ஏற்றுக் கொள்ளும் நிறுவனமாகும் எனவே அவர்கள் விற்பனையாளர்களிடமும் சில்லறை விற்பனையாளர்களிடமும் முன்கூட்டியே போஸ்ட் தேதியிட்ட காசோலைகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் மேலும் இது வியாபாரிக்கு அல்ல சாம்சங்கிற்கு ஆர்டர் செய்ய வேண்டும் 10 20 அல்லது 30 வரை சாம்சங் கலர் T களை வைத்திருப்பது அவர்கள் உபரி பங்குகளை அவ்வாறு வைத்திருக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு வியாபாரிக்கு அனுப்பப்படுகிறது அவர் அந்த உத்தரவை ஏற்க வேண்டும் ஆம் சந்தையில் உற்பத்தியை விற்க வேண்டும் மற்றும் நிறுவனத்தின் மேம்பட்ட வரி கட்டணம் பயன்படுத்தப்படுகிறது எனவே அந்த விஷயத்தில் அவர்கள் எந்த வரவுகளையும் கொடுக்கவில்லை குறைந்த பட்ச காலத்திற்கு மட்டுமே அவர்கள் வரவுகளை வழங்குகிறார்கள் என்றால் அதுவும் சந்தையில் சில்லறை விற்பனையாளர்களின் சிறந்த ஸ்டாண்டர்ட் மிகவும் தாராளமாக இருக்க வேண்டும் ஏனெனில் கட்டணம் பாதுகாப்பானது C வகை என்றால் அந்த விஷயத்தில் நிறுவனம் மிகவும் மிகவும் கண்டிப்பானது மற்றும் அவர்கள் அந்த நிறுவனத்தை எந்த கோணத்திலும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இதனால் பணம் பாதுகாப்பாக இருக்கும் இரண்டாவது விஷயத்தைப் பற்றி நாம் பேசுவோம் இது நான் முன்பு உங்களிடம் பேசிய கடன் விதிமுறைகள் கடன் விதிமுறைகள் என்றால் முதல் விஷயம் கடன் காலம் மற்றும் இரண்டாவது பண தள்ளுபடி என்பது வாங்குபவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருப்பமாகும் எந்தவொரு குறிப்பிட்ட சப்ளையரிடமிருந்தும் நீங்கள் கடனில் வாங்கலாம் அல்லது பண தள்ளுபடியை செய்ய விரும்பலாம் எனவே நீங்கள் கடனில் வாங்க விரும்பினால் நிலையான கடன் காலம் விற்பனையாளர்களின் கடன் காலம் ஒரு மாதம் கடன் காலம் ஒரு மாதம் எனவே நீங்கள் கடனில் எடுக்க விரும்புவதும் விருப்பங்களில் ஒன்றாகும் எனவே ஆம் ஒரு மாதத்திற்கு அதாவது 30 நாட்கள் இன்று நீங்கள் எங்களிடம் பொருள் வாங்கினால் நீங்கள் 30 நாட்களுக்குப் பிறகு பணம் செலுத்துகிறீர்கள் அது ஒரு காலமாகும் இரண்டாவது பண தள்ளுபடி அந்த வழக்கில் நீங்கள் எனக்கு பணம் செலுத்தத் தயாராக இருந்தால் நான் உங்களுக்கு 2 தள்ளுபடி தருவேன் நீங்கள் எனக்கு 2 குறைவாக செலுத்துவீர்கள் எனவே வாங்குபவரின் தேர்வுகள் உங்களிடம் இருந்தால் அந்த வழக்கில் உபரி நிதிகள் இருக்கும் அவர் ரொக்கத்திற்கு வாங்கி பண தள்ளுபடியை அனுபவிக்க விரும்புகிறார் வங்கியில் இருந்து நாம் கடன் வாங்க முடியுமானால் நாம் நேரடியாக நிறுவனத்திற்கு பணம் செலுத்தினால் நாம் மாதத்திற்கு 2 தள்ளுபடியை அனுபவிக்கலாம் இது மாதத்திற்கு 2 ஆகும் எனவே ஆண்டுக்கு எவ்வளவு 24 ஆக இருக்கும் என்று அர்த்தம் எனவே வாங்குபவர் வங்கிக்குச் சென்றால் மற்றும் வங்கியில் நிதிகள் 18 இக்கு கிடைக்கும் எனவே இதை ஏன் அனுபவிக்கக்கூடாது ஏனென்றால் இந்த 2 தள்ளுபடியை இழக்கப் போகிறது என்றாள் அவர் 24 செலுத்தப் போகிறார் மேலும் அவர் வங்கியில் இருந்து கடன் வாங்கப் போகிறார் என்றால் அவர் வங்கியில் 18 செலுத்தப் போகிறார் இதன் பொருள் அவர் ஒரு தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் ஆண்டு 24 ஆதாயம் பற்றி பேசினால் இந்த 2 ஐ இழக்க வேண்டும் அவர் பணப்புழக்கம் இல்லாதிருந்தால் அல்லது வங்கியில் இருந்து கூட நிதி திரட்ட முடியாவிட்டால் அவர் ஒரு நிலையில் இல்லை என்றால் அவர் கடன் காலத்திற்குச் செல்ல வேண்டும் அது ஒரு மாதம் சரி எனவே இந்த விஷயத்தில் நாம் செய்ய வேண்டியது சாதாரணமாக நாம் கடந்த காலங்களில் பார்த்தது போலவே உள்ளது ஆனால் நாம் இங்கு எழுதுவது 2 என்பது 2 வகுத்தல் 10 நிகர மதிப்பு 30 என்று சொல்வது போல் இங்கே எழுதுகிறோம் இந்த வழியில் கடன் விதிமுறைகள் 2 வகுத்தல் 10 நிகர மதிப்பு 30 என்று எழுதப்படுகின்றன இங்கே 2 வகுத்தல் 10 நிகர மதிப்பு 30 என்றால் அவர் ரொக்கத்திற்கு வாங்கும் போது பணம் செலுத்த வேண்டும் என்று நாம் கூறவில்லை 10 நாட்களுக்குப் பிறகு பணம் செலுத்த அனுமதிக்க முடியும் அந்த சாதாரண கடன் காலம் 10 நாட்கள் என்னிடமிருந்து வாங்கிய 10 நாட்களுக்குள் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கத் தயாராக இருந்தால் அதை உங்களுக்குக் 2 தள்ளுபடி தருவேன் எனவே இது 2 வகுத்தல் 10 ஆகும் இல்லையெனில் 30 நாட்களின் நிகர தள்ளுபடி உங்களுக்கு அனுமதிக்கப்படும் ஆனால் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எந்த தள்ளுபடியும் இருக்காது நாங்கள் கடன் விதிமுறைகள் 2 வகுத்தல் 10 நிகர மதிப்பு 30 என்று எழுதவும் நீங்கள் 10 நாட்களுக்குள் பணம் செலுத்துகிறீர்கள் என்றால் நான் உங்களுக்கு 2 தள்ளுபடி தருகிறேன் இல்லையெனில் 30 நாட்களுக்கு சாதாரண கடன் காலம் உள்ளது எனவே இந்த இரண்டு கடன் மாறிகள் கடன் விதிமுறைகள் அவை கடன் காலம் மற்றும் பண தள்ளுபடி எனவே இவை முக்கியமானவை ஒவ்வொரு நிறுவனமும் சாதாரண கடன் காலம் என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் இந்தியாவில் நான் 30 முதல் 45 நாட்களுக்கு இடையில் சில சந்தர்ப்பங்களில் 60 நாட்கள் வரை செய்தேன் என்று சொன்னேன் மேலும் நிறுவனம் மிகவும் நன்றாக இல்லை ஆனால் கடந்த காலத்தில் மிகவும் நன்றாக இருந்தது தள்ளுபடி கடன் காலம் 2 மாதங்களுக்கும் மேலாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதைப் பற்றி பேசினால் சாதாரண சராசரி 35 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் இது 60 நாட்கள் ஆகும் எனவே கடனை வழங்கப் போகும் நிறுவனம் பொதுவாக எந்தக் கடன் காலத்தை அவர்கள் கொடுக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும் மேலும் இது அவர்களின் பிராண்ட் ஈக்விட்டி அவர்களின் தயாரிப்புகளின் நம்பகத்தன்மையைப் பற்றிய அவர்களின் நற்பெயரைச் சார்ந்தது சந்தையில் உற்பத்தியின் விலை நிர்ணயம் அல்லது சந்தையில் உற்பத்தியின் தர விநியோக தேவை என்று கூறலாம் இது ஹாட் கேக்குகளைப் போல விற்கப்படுகிறதென்றால் குறைந்தபட்ச கடன் காலம் இல்லை அவ்வாறு இருந்தால் நிறுவனங்கள் ஒரு புதிய சந்தைகளில் நுழையும்போது சில நேரங்களில் என்ன நடக்கும் அந்த விஷயத்தில் பல நிறுவனங்கள் புதிய சந்தைகளில் நுழைய வேண்டியிருக்கும் போது அவை ஆரம்பத்தில் கடனில் விற்க வேண்டும் எனவே அதாவது நீங்கள் தற்போதைய சந்தையில் எவ்வளவு கடன் காலத்திற்கு புதிய சந்தைகளில் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது சில நேரங்களில் கடன் காலத்தை நீட்டிக்க முடியும் ஆகவே இது குறுகிய கால மாற்றங்களாக இருக்கலாம் ஏனெனில் அவை பொதுவாக அவர்கள் எங்கள் கடன் காலம் 30 நாட்கள் என்று விரும்புவதாகக் கூறுவார்கள் நாம் ஏற்கனவே பகுப்பாய்வு செய்துள்ளோம் ஆனால் எப்போதாவது பங்கு குவிந்து சந்தையில் தேவை மந்தமாக இருக்கும்போது நாம் நமது ஸ்டாண்டர்ட் ஐ தளர்த்த வேண்டும் மேலும் கடன் காலத்தை 30 நாட்களில் இருந்து 45 நாட்களாக அதிகரிக்க வேண்டும் அல்லது வேறு வழியைக் கொண்டிருக்கலாம் நாம் எவ்வளவு தள்ளுபடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் அதற்கு வாங்குபவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவே வழக்கமாக தள்ளுபடி 1 முதல் 2 வரை இருக்கும் ஆர்டர் அளவு பெரியதாக இருந்தால் 1 தள்ளுபடியை கொடுக்கலாம் அது சிறியதாக இருந்தால் 2 ஆக இருக்கலாம் அது ஆர்டரைப் பொறுத்து எனவே இது வாங்குபவருக்கும் பொருந்தும் மேலும் இது விற்பனையாளருக்கும் மிகவும் விலை உயர்ந்ததல்ல எனவே ஒவ்வொரு நிறுவனமும் இந்த குறிப்பிட்ட வேரீஅபல்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு துறையை உருவாக்க வேண்டும் இது கடன் வசூல் துறை என்று அழைக்கப்படுகிறது மேலும் விற்பனைத் துறையிலிருந்து ஒரு விற்பனை செய்யப்படும்போது வாங்குபவர் ஏற்றுக்கொண்ட சரக்கு பிறகு முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலைப்பட்டியல் இந்த இரண்டையும் விற்பனைத் துறையால் பெறப்படுகிறது விற்பனைத் துறை விலைப் பட்டியலை சந்தைப்படுத்தல் துறைக்கு அனுப்புகிறது பின்னர் இது இதை கடன் வசூல் துறைக்கு சந்தைப்படுத்தல் துறையால் அனுப்பப்படுகிறது இது DCD டெட் கலெக்சன் டிபார்ட்மென்ட் என்ற முழு அளவிலான துறையை நிறுவனம் நிறுவ வேண்டும் மற்றும் அவர்களின் பணி என்னவென்றால் வெவ்வேறு காலகட்டங்களில் எவ்வளவு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது அதாவது வாரங்கள் மாதங்கள் இரண்டு வாரத்தில் எவ்வளவு அல்லது காலகட்டங்களில் எவ்வளவு கடன் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதாவது எந்த ஆடர் கடனில் உள்ளது எந்த பணம் வசூலிக்கப்பட வேண்டும் போன்றவற்றை கண்காணிப்பது அவர்களின் வேலை உதாரணத்திற்கு 1234567 இது போன்ற தேதிகள் மற்றும் அவற்றின் சரியான பதிவை வைத்திருப்பார்கள் இங்கு முதல் மூன்று பேமெண்ட் இதை முறையாக பராமரிக்கப்படுகிறதென்றால் மட்டுமே இது சாத்தியமாகும் இந்த நாட்களில் இந்தியாவில் புதிய முறை ஆனால் USA ஐரோப்பா போன்ற பிற நாடுகளில் இந்த வகை ஏற்கனவே உள்ளது பொதுவாக கடனுக்கு விற்கும் நிறுவனம் காரணிகள் என்று அழைக்கப்படும் ஒரு நிறுவனத்தின் சேவைகளை அல்லது உதவியை எடுக்கலாம் காரணிகள் யார் காரணிகள் என்பது ஒரு நிறுவனம் அல்லது சிறப்பு முகவர்கள் அவர்கள் உற்பத்தி நிறுவனங்களுக்கு பல சேவைகளை வழங்குவதைத் தவிர அவர்கள் ஒரு சேவையை வழங்குகிறார்கள் அவர்கள் இந்தத் துறையை பராமரிக்கிறார்கள் அதுவும் நிறுவனங்களின் டெட் கலெக்சன் டிபார்ட்மென்ட் ஒரு நிறுவனம் தங்கள் கடன் வசூல் துறையை அகற்ற விரும்பினால் விற்பனையாளர் மற்றும் கடன் விற்பனையாளர் என்றால் ஒரு ஒப்பீட்டு பகுப்பாய்வை நாம் செய்ய முடியும் ஏனெனில் சேகரிப்புத் துறைக்கு நம்மிடம் சில உபகரணங்கள் இருக்க வேண்டும் அதற்கு மாதாந்திர செலவும் உள்ளது மேலும் இது கடன் வசூல் துறையை பராமரிப்பதற்கான வருடாந்திர செலவைக் கொண்டுள்ளது இது குறிப்பாக நாம் கடனில் விற்கும்போது நமது விற்பனையை மிகவும் விலை உயர்ந்ததாக ஆக்குகிறது எனவே எங்கள் சொந்த கடன் வசூல் துறை DCDஐ பராமரிப்பதை பற்றி யோசிக்கிறோம் என்றால் காரணி மற்றும் காரணிகள் வேலை என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு நிறுவனத்தின் ஏஜென்சி உதவியை நாம் எடுக்க முடியும் எந்தவொரு நிறுவனமும் சேவைகளை FF காரணி நிறுவனம் என்று அழைக்கப்படும் நிறுவனத்தில் இருந்து ஒவ்வொரு நிறுவனமும் காரணி நிறுவனத்தின் சேவை வழங்குநரை கொண்டிருக்கும் எனவே அவர்கள் முதலில் செய்ய வேண்டியது டெட் கலெக்சன் டிபார்ட்மென்ட் ஐ நிறுவனத்திலிருந்து அகற்றப்படுவது இந்த வேலை இந்த வெளிப்புற நிறுவனத்திற்கு மாற்றப்படுகிறது இது காரணி என்று அழைக்கப்படுகிறது விற்பனைத் துறை மற்றும் சந்தைப்படுத்தல் துறையால் விற்பனை செய்யப்படும் நாள் சந்தைப்படுத்தல் துறை பின்னர் வாங்குபவர் முறையாக ஏற்றுக்கொண்ட விலைப்பட்டியலைப் பெற்றபின் அதை காரணி நிறுவனத்திற்கு அனுப்புகிறது மற்றும் கடன் காலம் முடியும் வரை அந்த விலைப்பட்டியல் காரணி நிறுவனம் மூலம் பராமரிக்கப்படுகிறது உரிய தேதியில் அல்லது ஒரு தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்னதாக காரணி நிறுவனம் மூலம் பணம் செலுத்துபவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு செய்யப்பட வேண்டும் நாளை உங்கள் கட்டணம் இந்த நிறுவனத்திற்கு செலுத்தப்பட உள்ளது மேலும் உங்கள்காசோலையை தயாராக வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் நீங்கள் காசோலையை எங்களுக்கு அனுப்புவது அல்லது ஆன்லைன் இல் அனுப்ப வேண்டும் அடுத்த அட்டவணை பரிமாற்றக் கட்டணம் உரிய தேதியில் காரணி நிறுவனத்திற்கு மாற்றப்படுவதை செய்ய வேண்டும் எனவே பணம் செலுத்தும் நிறுவனம் காரணி நிறுவனத்திற்கு பணம் செலுத்தலாம் அல்லது நேரடியாக பணம் செலுத்தும் நிறுவனம் விற்பனை செய்யும் நிறுவனத்திற்கு பணம் செலுத்த முடியும் என்பதற்கான ஒப்பந்தம் இருக்கக்கூடும் மேலும் இந்த குறிப்பிட்ட ஆர்டரை நாங்கள் ஏற்கனவே செலுத்தியுள்ளோம் என்று காரணிக்கு தெரிவிக்க முடியும் அந்த தேதியில் நீங்கள் ஏற்கனவே பணம் செலுத்தியிருக்கலாம் எனவே காரணி நிறுவனத்திற்கு தேவையான உள்ளீடுகளைச் செய்யலாம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் வாங்குபவர் பணம் செலுத்துவதில் தாமதமாகிவிட்டால் சில அறிவிப்புகள் சில சட்டப் பணிகள் அல்லது சில தொழில்நுட்ப அறிவிப்புகள் செய்ய வேண்டும் முதலில் அவர்கள் ஒரு தொலைபேசி அழைப்பு மற்றும் சில எளிமையான வழிகளில் நினைவு ஊட்டுவார்கள் வாங்கியவர் கேட்கவில்லை என்றால் அவர்கள் அவர்களுக்கு அறிவிப்பைக் கொடுப்பார்கள் சரியான முறையில் எழுத்துப்பூர்வமாகத் தெரிவிப்பார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றால் பின்னர் அவர்களுக்கு சட்ட அறிவிப்பையும் அனுப்புகிறார்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் செயல்படவில்லை என்றால் இந்த தேதியில் இந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளரிடமிருந்து இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்து நாங்கள் பணம் செலுத்தியுள்ளோம் என்பதை அவர்கள் காரணி நிறுவனத்திற்கு தெரிவிப்பார்கள் மேலும் அவர் இன்றுவரை அல்லது உங்கள் கணக்கில் உங்களுக்கு பணம் செலுத்தவில்லை நாங்கள் அதை எங்கள் மட்டத்தில் சிறப்பாக முயற்சித்தோம் அவர் பதிலளிக்கவில்லை அல்லது கட்டணம் செலுத்த மறுத்துவிட்டார் எனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் எனவே மொத்த உரிமைகள் இந்த காரணிகள் மற்றும் காரணிகள் நிறுவனத்திற்கு மாற்றப்படுகின்றன காரணிகள் வழங்கும் சேவைகள் எவை என்ற பல்வேறு முக்கியமான விஷயங்களை உங்களுடன் விவாதிக்க வேண்டும் காரணி வழங்குநர்கள் கடன் வசூல் துறையின் வேலையை செய்கிறார்கள் இது கடன் வசூல் செயல்பாடு மட்டுமல்ல பணம் செலுத்துபவருக்கு கடிதங்களை எழுதி அவருக்கு எளிய அறிவிப்புகளை வெளியிடுவதன் மூலமும் அல்லது விற்பனை நிறுவனத்திற்கு உதவ முயற்சிக்கும் அளவுக்கு சட்ட அறிவிப்புகளை வழங்குவதன் மூலம் விற்பனை நிறுவனத்திற்கு அவர்கள் உதவுகின்றன அவ்வாறு செய்யும்போது பணம் வசூலிக்க படவில்லை என்றால் உங்கள் பணம் நிலுவையில் உள்ளது மற்றும் அவர் பணம் செலுத்தவில்லை நாங்கள் இந்த அளவு முயற்சி துள்ளும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் விற்பனை நிறுவனத்திற்கு அறிக்கை தருவார்கள் இந்த சேவையை எடுக்க முடியும் இதன் பொருள் சேகரிப்பு கொள்கை மற்றும் நடைமுறைகள் ஒவ்வொரு நிறுவனத்தாலும் தெளிவாக வகுக்கப்பட வேண்டும் அதாவது பணம் செலுத்துபவர் நேரடியாக வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யும்படி கேட்கப்படுவாரா அல்லது காசோலையை அனுப்புங்கள் மற்றும் காசோலையை பெற்றபின் விற்பனை நிறுவனத்தால் வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் அல்லது வேறு எந்த வழியிலும் அது சேகரிப்புக் கொள்கையாக இருக்க வேண்டும் மிகத் தெளிவாக இருக்க வேண்டும் மிகக் கடுமையானதாகவும் இருக்க வேண்டும் எனவே நாம் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்தினால் எதுவும் நடக்கப்போவதில்லை நீங்கள் பணம் செலுத்தவில்லை என்றால் எதுவும் நடக்கப்போவதில்லை என்ற உணர்வை யாரும் எடுத்துக்கொள்வதில்லை கட்டணம் செலுத்தப்பட வேண்டுமானால் அபராத வட்டி விகிதத்திற்கும் ஏற்பாடு இருக்க வேண்டும் தற்போதுள்ள வாங்குபவர் அதாவது கடந்த காலத்தில் வாங்கியவர் தாமதப்படுத்தி விட்டாள் அதாவது வழக்கமாக 2 3 4 நாட்கள் தாமதம் செய்திருந்தாலும் அல்லது பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும் ஆனால் அது ஒரு வாரம் அல்லது 15 நாட்கள் அல்லது ஒரு மாதம் போன்றது என்றால் அபராத வட்டி விகிதத்தை வசூலிப்பதன் மூலம் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும் எனவே இது சேகரிப்பு கொள்கை மற்றும் நடைமுறைகளைப் பற்றியது இந்த 3 புள்ளிகள் கிரெடிட் ஸ்டாண்டர்ட் அண்ட் அனாலிசிஸ் கிரெடிட் டோம்ஸ் குறித்த விவாதத்தில் மிக முக்கியமான இரண்டாவது என்னவென்றால் நடப்பு சொத்துக்கள் முதலில் நாங்கள் சரக்கு நிர்வாகத்தைப் பற்றி நீண்ட நேரம் விவாதித்தோம் பின்னர் ரிஸீவபல்ஸ் மேனேஜ்மென்ட் என்று அழைக்கப்படுகின்றன பணத்தை நிர்வகிப்பது மற்றொரு மிக முக்கியமான சொத்து ஏனெனில் இது மூன்றாவது முக்கியமான சொத்து நாம் பணத்தை மிகவும் திறமையாகவும் நேர்மையாகவும் நிர்வகிக்க வேண்டும் இல்லையெனில் அது சிக்கலை உருவாக்கும் மற்றும் செலவை அதிகரிக்கக்கூடும் எனவே மூன்றாவது நடப்பு சொத்து பண நிர்வாகத்தின் மேலாண்மை குறித்த நிர்வாகத்திற்கு செல்வோம் நீங்கள் இங்கே கேஷ் மேனேஜ்மென்ட் ப் பற்றி பேசினால் இது பணத்திற்கான விவாதத்தின் அடுத்த பகுதியாக இருக்கும் நீங்கள் பண நிர்வாகத்தைப் பற்றி பேசும்போது பணத்தை நிர்வகிப்பது மிகவும் எளிது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்மிடம் பணம் இருந்தால் அதை வைத்திருக்கலாம் அல்லது நிறுவனம் வைத்திருக்க வேண்டிய பணத்தைப் பற்றி நாம் என்ன பேசுகிறோம் என்பதில் என்ன சிறப்பு இருக்கிறது சரக்கு மற்றும் ரிஸீவபல்ஸ் கணக்குகளை நம்மால் நிர்வகிக்க முடியாவிட்டால் அது செலவை ஏற்படுத்தும் இது நிறுவனத்திற்கு பங்களிக்கும் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும் சூழ்நிலையை இது உருவாக்கக்கூடும் இறுதியில் நாம் நஷ்டத்தை உருவாக்கும் திட்டத்தில் முடிவடைகிறோம் எனவே ரிஸீவபல்ஸ் மீண்டும் தற்போதைய சொத்து மற்றும் அதற்கு ஒரு செலவு உள்ளது எனவே நீங்கள் ஒரு பெரிய அளவிலான நிறுவனத்தைப் பற்றி பேசும்போது அதாவது 10 20 30 40 லட்சம் பணத்தைப் பற்றி நாம் பேசவில்லை நாம் மில்லியன் கணக்கான பணத்தைப் பற்றி பேசும்போது எப்போதாவது பண சேகரிப்பு மில்லியன் கணக்கில் இருக்கும் எடுத்துக்காட்டாக குளிர் பான நிறுவனங்களான கோகோகோலா மற்றும் பெப்சி பற்றி பேசுங்கள் அவர்கள் தினசரி சேகரிக்கும் பணத்தின் அளவு என்ன அதை வங்கிகளில் வைப்பது மற்றும் வங்கிகள் அவர்கள் பணத்தை நிர்வகிக்கின்றன எனவே சேகரிப்பு எப்போதாவது மில்லியன் மற்றும் கோடிக்கு செல்கிறது எனவே அந்த வழக்கில் மொத்த சேகரிப்பின் எந்த பகுதியை பணமாக வைத்திருக்க வேண்டும் சந்தையில் எவ்வளவு சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் அல்லது வேறு வகையான சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டும் பணத்தை வைத்திருப்பது செலவு மற்றும் பணத்தின் பற்றாக்குறை இருந்தால் அதன் விளைவுகள் என்ன என்பது கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எனவே கேஷ் மேனேஜ்மென்ட் குறித்து பல விஷயங்கள் நாம் பேசுவோம் ஆனால் நாம் இங்கே மூன்று விஷயங்களில் அக்கறை கொண்டுள்ளோம் நிறுவனத்தின் பணப்பரிமாற்றங்கள் நிறுவனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பாய்கின்றன நிறுவனத்திற்குள் பணப்புழக்கங்கள் இருக்கின்றன இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் இது நிறுவனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பணப்புழக்கம் ஆகும் நீங்கள் நிறுவனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பணப்புழக்கத்தைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கும் நாம் இங்கு கவனமாக இருக்க வேண்டும் நிறுவனம் பணத்தை வைத்திருப்பதன் அர்த்தம் என்ன கோகோ கோலா மற்றும் பெப்சியை நான் உங்களுக்குச் சொல்வது போல் அவர்கள் விநியோகஸ்தர்களிடமிருந்து தங்கள் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து தினமும் பணத்தை சேகரிக்கின்றனர் எனவே பணம் நிறுவனத்திற்குள்வருகிறது மற்றும் நிறுவனம் சப்ளையர்களுக்கு பணம் செலுத்தும் போது அது வெளியேறும் மேலும் சம்பளம் தண்ணீர் மின்சாரம் வழங்குபவருக்கு நிறுவனம் பணம் செலுத்துகிறது ஊழியர்கள் மற்ற அலுவலக செலவுகள் மேலும் வாங்கும் மற்ற உள்ளீடுகள் போன்றவற்றிற்கு பணம் செலுத்த வேண்டும் உதாரணமாக பாட்டில்கள் சப்ளையர்களுக்கு அல்லது தயாரிப்பாளர்களுக்கு மேலும் குளிர்பானம் ஆக மாற்றும் பவுடர் அது அவர்களால் தயாரிக்கப்படும் காப்புரிமை பெற்ற தயாரிப்பு ஆனால் நீங்கள் கூறியது போல பாட்டில்கள் மற்றும் அதன் அட்டைகள் போன்ற வாங்கப்படும் ஒவ்வொரு பொருளும் கடன் அடிப்படையில் வாங்கப்படுகிறது மற்றும் சில காலத்திற்குப் பிறகு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் எனவே நிறுவனத்திற்கும் உள்ளேயும் மற்றும் வெளியேயும் பணப்புழக்கம் உள்ளது தினசரி அடிப்படையில் வாராந்திர அடிப்படையில் எவ்வளவு பணம் வருகிறது மற்றும் பணம் எவ்வாறு வெளியேறுகிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கிடைக்கும் பணத்தின் நிகர இருப்பு என்ன எனவே இந்த காரணத்திற்காக ஒவ்வொரு நிறுவனமும் பண வரவு செலவுத் திட்டத்தை உருவாக்குகின்றன அவர்கள் மிகவும் திறமையானவர்களாகவும் போதுமான ஆதாரங்களைக் கொண்டவர்களாகவும் இருந்தால் அவர்கள் வாராந்திர வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கிறார்கள் அவர்கள் வாராந்திர வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கிறார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியும் அடுத்த 6 அல்லது 5 நாட்களில் எவ்வளவு பணம் நம்மிடம் வருகிறது என்பது கணக்கில் எவ்வளவு பணம் வெளியேறுகிறது வெவ்வேறு பேமென்ட் போக நிகர இருப்பு என்னவாக இருக்கும் அந்த நிகர இருப்பு உபரியாக இருக்கப் போகிறது இங்கு வரவுகள் பேமென்ட் களை விட அதிகமாக இருக்கலாம் அல்லது நிகர இருப்பு பற்றாக்குறையாக இருக்கப் போகிறது எனவே உபரி இருக்கப் போகிறது என்றால் அந்தத் தொகையை எப்படி எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே நன்கு தயார் செய்ய வேண்டும் மறுபடியும் நாம் எவ்வளவு பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புகிறோம் மீதமுள்ள பகுதி மிகப் பெரிய உபரி அதை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் எங்கு முதலீடு செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் எனவே உபரி பணத்தைப் பெறும்போது அது முதலீடு செய்யப்பட வேண்டிய அவென்யூவுக்குச் உடனடியாக செல்கிறது இதேபோல் நிலைமை தலைகீழாக இருந்தால் அடுத்த 5 அல்லது 6 நாட்களுக்கு நாங்கள் பட்ஜெட்டைத் தயாரிக்கும்போது பட்ஜெட்டில் பணப் பற்றாக்குறை இருப்பதாக நமக்கு தெரியும் முன்கூட்டியே பணப் பற்றாக்குறை இருப்பதை நாம் அறிவோம் ஏனெனில் பட்ஜெட் என்பது எதிர்கொள்ளும் செலவின் முன்கூட்டிய வரைபடம் மற்றும் நமக்குத் தெரியும் பற்றாக்குறை இருக்கும் என்று அதாவது பேமென்ட் வரவுகளை விட அதிகமாக இருக்கும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் முன்கூட்டியே ஒரு வாரத்திற்கு முன்பே ஏற்பாடுகளைச் சிறப்பாகச் செய்ய வேண்டும் அதாவது அடுத்த வியாழக்கிழமை நமக்கு 10 இலட்சம் தேவைப்படுகிறது என்றால் இது எங்கிருந்து வரும் நம்மிடம் ஒரு அளவிற்கு மேல் இல்லை ஆகையால் நாம் வங்கியில் இருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லது சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை விற்பனை செய்வதிலிருந்தோ அல்லது நமக்கு தெரிந்த வேறு ஆதாரங்களிலிருந்தோ என்று நமக்கு தேவையான பணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவே உபரி பணத்தை சந்தையில் முதலீடு செய்கிறோம் மற்றும் பற்றாக்குறைக்கு பல்வேறு ஆதாரங்களை ஏற்பாடு செய்கிறோம் இறுதியாக நாம் சமநிலையை பராமரிக்கப் போகிறோம் இதனால் கேஷ் மேனேஜ்மென்ட் முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் பின்னர் நிறுவனத்திற்குள் பணப்புழக்கம் உள்ளது நிறுவனத்திற்குள் பணப்புழக்கம் என்பது அனைத்து மட்டங்களிலும் பணப்புழக்கத்தை பராமரிப்பது கொள்முதல் துறைக்கு பணம் வழங்குவது மேலும் அவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கு போதுமான பணம் வழங்கப்பட வேண்டும் ஊழியர்களுக்கு மாத இறுதியில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் எனவே அவை போதுமான பணம் இருக்க வேண்டும் மற்ற பயன்பாட்டு பில்கள் மாத இறுதியில் நிறுவனத்தால் செலுத்தப்பட போதுமான பணம் இருக்க வேண்டும் பின்னர் சந்தைப்படுத்தல் துறைக்கு பணம் தேவை விற்பனைத் துறைக்கு விளம்பரம் செய்ய பணம் தேவை அதற்காக அவர்கள் எந்த நேரத்திலும் எவ்வளவு பணம் கேட்டாலும் அதற்காக ஏற்பாடு செய்வதும் மற்றும் அனைவரின் தேவைகளை பூர்த்தி செய்வது நிதித்துறையின் பொறுப்பாகும் எனவே இதன் பொருள் நிறுவனத்துக்குள் பணம் வருகிறது மற்றும் அது போதுமான அளவிற்கு வருகிறது என்பதால் பணத்திற்கு பற்றாக்குறை இருக்காது மற்றும் ஏராளமான அளவுக்கு இருக்கக்கூடாது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் பணத்தின் உகந்த சமநிலையை எவ்வாறு பராமரிப்பது என்பதை இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது நாம் கற்றுக்கொள்ளப் போகும் மற்றொரு விஷயம் கேஷ் மேனேஜ்மென்ட் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் கேஷ் மேனேஜ்மென்ட் குறித்த விவாதத்தை நான் ஆரம்பித்ததிலிருந்து விவாதிக்கிறேன் எந்த நேரத்தில் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும் சரக்குகளின் அளவை விட அதிகமாக இருப்பது மற்றும் தேவையான கடன் விற்பனையை விடவும் அதிகமாக இருப்பது மோசமானது என்று நான் உங்களிடம் சொன்னேன் அதாவது தேவையான அளவைவிட அதிகமாக பணம் இருப்பதும் மோசமானது எனவே அதிக அளவிலான நடப்பு சொத்துக்களை வைத்திருக்க முடியாது ஏனென்றால் அவை அதிக செலவு எடுக்கும் சொத்துக்கள் இந்த சொத்துக்களில் ஏதேனும் கூடுதல் முதலீடு செய்யப்பட்டால் அவை கூடுதல் செலவு மற்றும் நேரடியாகவும் இந்த முதலீடுகளின் வருமானம் மிகக் குறைவாகவும் இருக்கும் எனவே பணத்தின் உகந்த அளவை எவ்வாறு பராமரிப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே உகந்த அளவு உபரியாக இருக்கும் பணத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது தேவையான ஒன்று எடுத்துக்காட்டாக பொதுத்துறை தனியார் துறை போன்ற இரண்டு நிறுவனங்களின் இருப்புநிலை பட்டியலைப் பார்த்தால் பெரிய பொதுத்துறை நிறுவனம் பணத்தின் மிகப்பெரிய தொகையை ரொக்கமாகக் மிகப்பெரிய தொகையை இருப்பாகவும் அவர்கள் இருப்புநிலைக் குறிப்பில் தற்போதைய சொத்துக்களாக காண்பிக்கப்படும் அதாவது இந்த அளவு லட்சம் அல்லது கோடி அல்லது பில்லியன் கணக்கான ரூபாய் ரொக்க இருப்புநிலைக் குறிப்பில் உள்ளன இப்போது அந்த பணத்தை அந்த நிறுவனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அந்த பணத்தை நிறுவனத்தால் சரியாக நிர்வகிக்கவில்லை என்றால் பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்று அவர்களுக்குத் தெரியாது அவை பணமாக இருக்கக்கூடாது சந்தை படுத்தக்கூடிய பத்திரங்களாக இருக்கவேண்டும் அது குறுகிய கால முதலீடாக அல்லது வேறு ஏதேனும் ஒன்றில் இருக்க வேண்டும் எனவே அந்த பணம் எதையாவது சம்பாதிக்கிறது ஆனால் இது யாருக்கும் சொந்தமல்ல இது பொதுப் பணம் என்று கூறுகிறது இது அரசாங்கப் பணம் யாருக்கும் சொந்தமல்ல அவற்றின் நிர்வாகமும் மிகவும் தொழில்முறை அல்ல எனவே பொதுத்துறை நிறுவனத்தில் பணத்தை நிர்வகிப்பது குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை என்று அர்த்தம் ஆனால் தனியார் துறை நிறுவனங்களில் நீங்கள் அறிய மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள் எந்த நேரத்திலும் பணத்தின் உபரி தொகை இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் பொதுத்துறை நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது அதிக அளவு பணம் தனியார் துறை நிறுவனங்களில் கிடைக்காது என்று பணத்தின் உபரி அல்லது பயன்படுத்தப்படாத தொகையின் வழக்கமான செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக அவற்றின் பராமரிப்பு உகந்த தொகை எனவே கேஷ் மேனேஜ்மென்ட் பற்றி மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை விவாதிப்போம்